வாழ்த்துக்கள் தொகுதி இரண்டில் மதிப்பீட்டு வகைமுறை மற்றும் மதிப்பீட்டு கருவிகள் பற்றிய அலகு 8 க்கு வரவேற்கிறோம் சி ஓ அடைவதற்கு இலக்குகளை அமைக்கும் தன்மை மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றி பார்த்தோம் இந்த அலகில் விளைவுகள் மதிப்பீடு வகைகள் மற்றும் பொறியியல் பாடத்திற்கான மதிப்பீட்டு கருவிகளை வடிவமைப்பு வழிமுறைகள் பற்றி புரிந்து கொள்ளலாம் மதிப்பீட்டு வழிமுறைகள் நிறுவனத்திற்கு நிறுவனம் வியத்தகு முறையில் மாறுகின்றன மதிப்பீடு அமல்படுத்துவதில் பல்வேறு பல்கலைகழகங்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவிலான வேறுபாடுகள் உள்ளன ஆனால் மிகப்பரந்த அளவில் மதிப்பீட்டை இரண்டு வகையாக பிரிக்கலாம் தொடர் மதிப்பீடு மற்றும் பருவ இறுதி தேர்வு சி ஐ இ மற்றும் எஸ் இ ஈ க்கு வழங்கப்படும் தொடர்புடைய புள்ளி மதிப்பு நிறுவனத்திற்கு நிறுவனம் கணிசமாக மாறுகிறது பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அடுக்கு இரண்டு நிறுவனங்களில் பொதுவாக சிஐஇ இன் புள்ளிமதிப்பு ஏறக்குறைய 20 வழங்கப்படுகிறது பருவ இறுதி தீர்வு காண புள்ளி மதிப்பு 80 ஆக இருக்கிறது ஆகவே இது 2080 ஆனால் அது மாறுபட்டு தன்னாட்சி நிறுவனங்களில் 6040 வரையிலான வழிகளில் செல்கிறது ஆகவே நிறுவனங்கள் தன்னாட்சி எஸ் இ ஈ க்கு 60 ஆகவும் சி ஐ இ க்கு 40 ஆகவும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஆனால் மிக பொதுவாக தன்னாட்சி நிறுவனங்களில் ஒதிக்கீடு 5050 மற்றும் தன்னாட்சி யற்ற இணைவு நிறுவனங்கள் 2080 ஆக இருக்கிறது இவைதான் பொதுவான எண்ணிக்கை ஆனால் அவை பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் இடையே மாறுபடுகிறது மேலும் மதிப்பீட்டில் பெரும்பகுதி இன்றைய நிலையில் எழுதப்பட்ட பதில்கள் இன்னும் தேவை தொடர் உள் மதிப்பீடு அல்லது உள் தீர்வை தொடர்பாக தொடர் உள் மதிப்பீட்டில் பயன்படுத்தும் மதிப்பீட்டு கருவிகளின் எண்ணிக்கை மற்றும் அனுமதிக்கப்பட்ட மதிப்பீட்டு கருவிகளின் வகைகள் போன்றவை இணைவு பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனம் வழங்கும் வழி முறைகளின் அடிப்படையில் வகுக்கப்படுகிறது அதில் மீண்டும் பரந்த வேறுபாடுகள் இருக்கலாம் சில பல்கலைக்கழகங்களில் நீங்கள் இரண்டு சோதனைகள் மட்டுமே சி ஐ இ இன் பகுதியாக நடத்த முடியும் மேலும் அதன் சராசரி மதிப்பெண்கள் சி ஐ இ மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ளப்படும் சில நிறுவனங்களில் 3 சோதனைகள் நடத்தப்பட்டு அவற்றில் சிறந்த இரண்டு தேர்வு செய்யப்பட்டு அதன் சராசரி சி ஐ இ மதிப்பெண் எடுக்கப்படுகிறது சில நிறுவனங்களில் சி ஐ இ குறிப்பிட்ட மதிப்பெண்களில் தொடர்பாக ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது மேலும் ஆசிரியர் வினாடி வினா வகுப்பு ஈடு சிறு திட்டப்பணி போன்றவற்றை குறிப்பிட்ட மதிப்பெண்களுக்கு நடத்த இயலும் சில குறிப்பிட்ட மதிப்பெண்களுக்கு இது எழுத்து வடிவ சோதனையாக அவசியம் இருக்க வேண்டும் ஆகவே மதிப்பீட்டு கருவிகளின் மாறுபாடு மற்றும் இந்தக் கருவிகளின் உள்ளே செல்லும் கேள்விகளின் வகைகள் நிறுவனங்களுக்கு இடையே வியத்தகு வகையில் வேறுபடுகிறது ஆனால் இந்த எல்லா விஷயங்களிலும் உள் மதிப்பீட்டை ஒட்டுமொத்தமாக எடுத்தால் அவை எல்லா சி ஓ களையும் பற்றி போதுமான அளவு உரையாற்ற வேண்டும் மேலும் இது தான் பல நிறுவனங்களின் பெரிய சவால் குறிப்பாக இது பிற சீ ஒக்களை மதிப்பிட சவால் ஆகிறது உதாரணத்திற்கு 8 சி ஓ கள் இருந்தால் சி ஓ 7 மற்றும் சி ஓ 8 மதிப்பிடுவது பொதுவாக சவாலானது ஏனெனில் அறிவுறுத்தல் பொருட்கள் சி ஓ7 மற்றும் சி ஓ 8 வெளிப்படுத்தும் சமயம் பொதுவாக கடைசி சோதனை நடத்தப்பட்டு இருக்கும் ஆகவே உள் மதிப்பீட்டை எல்லா சி ஓ களையும் போதுமான அளவு உரையாற்றும் வகையில் வடிவமைப்பதில் சவால்கள் உள்ளன மேலும் இவை அனைத்திற்கும் முன்னரே கணிசமான திட்டமிடல் தேவை இல்லா விடில் சி ஓ அடைதல் கணிப்பதற்கான தரவுகளை சி ஐ ஈ வழங்குவது போதுமானதாக இருக்க சாத்தியமில்லை ஆகவே இந்த அலகில் நாம் தரமான சிஐஇ மற்றும் தரமான எஸ் இ இ உறுதி செய்ய முன்னரே திட்டமிடல் தேவை என்பதில் கவனம் செலுத்துகிறோம் சிஐஈ என் முதல் படி கிடைத்திருக்கும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் பயிற்றுனர் பயன்படுத்தும் மதிப்பீட்டு கருவிகளையும் மற்றும் சிஐஈ க்கு இந்த கருவிகளை நிர்வகிப்பதற்கான அட்டவணையும் இறுதி செய்வது கட்டாயம் நான் முன்பே குறிப்பிட்டது போல் இரண்டு சோதனைகள் மட்டுமே இருக்க முடியும் அல்லது இரண்டு சோதனைகள் மற்றும் சில வினாடி வினா அல்லது சோதனைகள் வினாடி வினா வகுப்பீடுகள் அல்லது சோதனைகள் பிறகு ஒரு சிறு திட்டப்பணி இருக்க முடியும் ஆகவே இவை அனைத்திலும் நாம் முதலில் இந்த மதிப்பீட்டு கருவிகளின் விவரம் மற்றும் இவற்றுக்கு ஒதுக்கப்படும் மதிப்பெண்கள் மற்றும் குறிப்பிட்ட கருவி எப்பொழுது நிர்வகிக்க போகிறது என்ற அட்டவணைகளை இறுதி செய்ய வேண்டும் நாம் இங்கு பார்ப்பது ஒரு உதாரணம் இங்கே பயிற்றுநர் இரண்டு சோதனைகளை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் 15 மதிப்பெண்கள் பிறகு இரண்டு வினாடி வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் 5 மதிப்பெண்கள் மேலும் இரண்டு வகுப்பீடுகள் ஒவ்வொன்றுக்கும் மீண்டும் 5 மதிப்பெண்கள் மொத்தமாக 50 மதிப்பெண்கள் கிடைக்கிறது அதன் அட்டவணையில் சோதனை ஒன்று மற்றும் சோதனை 2 7 வது வாரத்திலும் 13 வது வாரத்திலும் திட்டமிடப்படுகிறது இரண்டு வினாடி வினாக்கள் ஐந்தாவது வாரத்தில் 14 வது வாரத்திலும் திட்டமிடப்பட்டிருக்கிறது மற்றும் வகுப்பீடுகள் 1 மற்றும் 2 இல் ஒன்றாவது 19 வது வாரத்திலும் மற்றொன்று 15 வது வாரத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இந்த வகுப்பீடுகள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பொழுது பயிற்றுநர் மாணவர்களுக்கு எவ்வளவு சமயம் இந்த வகுப்பீட்டில் வேலை செய்து சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் வகுப்பீடு தலைப்பு முன்கூட்டியே நியாயமான வகையில் குறிப்பிடப்பட வேண்டும் மேலும் எந்த வாரத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர் என்பதை முன்னரே தெரியப்படுத்த வேண்டும் ஆகவே முதல் படி இந்த வகையான மதிப்பீட்டுக் கருவிகள் பயன்படுத்துவதற்காக மற்றும் இந்த கருவிகளை நிர்வகிக்க திட்டமிட வேண்டும் மதிப்பீட்டு திட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டவை இறுதி மதிப்பெண்களாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக அசைன்மென்ட் 1 இது 5 மதிப்பெண்கள் என்று கூறுகிறது ஆனால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உண்மையான பணி 5 மதிப்பெண்களுக்கு இருக்கக்கூடாது 20 மதிப்பெண்களுக்கு நான் அதைக் கொடுக்க முடியும் ஆனால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கும் மாணவர்களின் செயல்திறன் இறுதிவரை சரியான முறையில் அளவிடப்படுகிறது அதாவது 20 மதிப்பெண்களுக்கு அசைன்மென்ட் 1 வழங்கப்படுகிறது பின்னர் இறுதி மதிப்பெண்கள் 4 ஆல் வகுக்கப்படுகின்றன இதனால் மாணவர்களின் செயல்திறன் சரியான முறையில் அளவிடப்படுகிறது வினாடி வினாக்கள் மற்றும் பணிகளை வடிவமைக்கும்போது இது அவசியமாகிறது ஏனெனில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் சிறியதாக இருக்கும் மேலும் இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையிலான மதிப்பெண்களுக்கு ஒரு கருவியை வடிவமைப்பது மிகவும் வசதியாக இருக்காது எனவே நான் வினாடி வினாவை 20 மதிப்பெண்களுக்கு வடிவமைத்து அதை 5 மதிப்பெண்களாக அளவிடலாம் பயிற்றுவிப்பாளரின் தேவை மற்றும் வசதியின் அடிப்படையில் எந்தவொரு மதிப்பீட்டு கருவிக்கும் இந்த வகையான அளவீடு ஏற்படலாம் மதிப்பீட்டு கருவிகள் மற்றும் அவற்றின் அட்டவணையை தீர்மானித்த பிறகு இப்போது நாம் சி க்களைப் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சிஓ விற்கும் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் உள்ளன எண் 1 சி ஐ ஈ க்கான மொத்த மதிப்பெண்ணில் சிஓ க்கு ஒதுக்கப்பட வேண்டிய மதிப்பெண்கள் எனவே எடுத்துக்காட்டாக CIE க்கு 50 மதிப்பெண்கள் மற்றும் சிஓ1 சிஓ2 சிஓ3 க்கு எத்தனை மதிப்பெண்கள் ஒதுக்கப்படும் எனவே ஒரு குறிப்பிட்ட சிஓ க்கு ஒதுக்கப்பட வேண்டிய மதிப்பெண்கள் நாம் தீர்மானிக்க வேண்டும் பின்னர் இந்த மதிப்பீடுகளை தொடர்புடைய மதிப்பீட்டு கருவிகளின் மீது விநியோகித்தல் 2 3 மதிப்பீட்டு கருவிகளுக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட சிஓ ஐ நாம் தீர்மானிக்க முடியும் எடுத்துக்காட்டாக சி ஓ1 என்பது சோதனை 1 மற்றும் வினாடி வினா 1 மற்றும் பணி 1 இல் அளவிடப்படும் சோதனை 1 இல் எத்தனை மதிப்பெண்கள் ஒதுக்கப்படும் Q 1 இல் எத்தனை இருக்கும் மற்றும் பணி 1 இல் எத்தனை இருக்கும் அதை நாம் தீர்மானிக்க வேண்டும் பின்னர் இந்த சி ஓ தொடர்பான மதிப்பீட்டு பொருட்களின் அறிவாற்றல் நிலைகள் இதை நாங்கள் மீண்டும் விரிவாக விவாதிப்போம் ஆனால் இந்த சி ஓ தொடர்பான மதிப்பீட்டு பொருட்களின் அறிவாற்றல் நிலைகளை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே முதலாவது மதிப்பெண்கள் ஒதுக்கீடு மொத்த சி ஐ இ மதிப்பெண்களில் ஒரு குறிப்பிட்ட சி ஓ க்கு ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்கள் வெளிப்படையாக பயிற்றுவிப்பாளரின் தேர்வு ஒரே தடை என்னவென்றால் ஒவ்வொரு சி ஓ யும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அதாவது பூஜ்ஜியமற்ற மதிப்பெண்கள் ஒவ்வொரு சி ஓ க்கும் ஒதுக்கப்பட வேண்டும் அதையும் மீறி இது பயிற்றுனர்களின் விருப்பமாகும் இருப்பினும் ஒதுக்கப்பட வேண்டிய மதிப்பெண்களை தீர்மானிப்பதில் பயிற்றுவிப்பாளர் இரண்டு முக்கியமான அளவுருக்களைக் கருத்தில் கொண்டால் அது விரும்பத்தக்கதாக இருக்கலாம் ஒன்று அந்த சி ஓ க்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பறை நேரங்களின் விகிதமாகும் ஒரு குறிப்பிட்ட சி ஓ க்கு ஒதுக்கப்பட்ட கணிசமான நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம் ஆனால் அந்த சி ஓ க்கு ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்களின் எண்ணிக்கை கணிசமாகக் குறைவாக இருந்தால் அது மிகவும் இயல்பாகத் தெரியவில்லை எனவே சி ஓ க்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பறை நேரங்களின் விகிதம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனாலும் வகுப்பறையின் பல சதவிகிதம் சி ஓ க்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்ற பொருளில் இது வழிமுறை அல்ல எனவே அதே 50 சதவீதம் அந்த சி ஓ க்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அது அப்படி இல்லை ஆனால் அது ஒரு ஆசிரியர் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான அளவுரு பிற்கால படிப்புகளில் அந்த சி ஓ இன் ஒப்பீட்டு முக்கியத்துவத்தைப் பற்றிய அகநிலை உணர்வும் அதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலாம் இறுதியாக இந்த அளவுருக்களின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சி ஓ க்கு எத்தனை மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை பயிற்றுவிப்பாளர் தீர்மானிக்க வேண்டும் எனவே அந்த சுதந்திரம் இன்னும் பயிற்றுவிப்பாளரிடம் உள்ளது ஆனால் இந்த அளவுருக்கள் அந்த எண்ணை தீர்மானிப்பதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது உதாரணமாக ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு சி ஓ சி ஓ5 ஐப் பார்ப்போம் வகுப்பு அறை அமர்வுகளின் மொத்த எண்ணிக்கை 56 என்றும் சி ஓ5 க்கு அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பு அறை அமர்வுகளின் எண்ணிக்கை 8 என்றும் அதாவது 14 சதவீதம் என்றும் மொத்த சிஐஈ மதிப்பெண்கள் 50 க்கு சமம் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அதே சதவீதத்துடன் கண்டிப்பாகச் சென்றால் எங்களுக்கு 7 மதிப்பெண்கள் கிடைக்கும் சி ஓ5 க்கு மட்டுமே 7 மதிப்பெண்களை ஒதுக்க முடியும் ஆனால் பயிற்றுவிப்பாளர் இந்த சி ஓ5 ஐ பின்னர் படிப்புகளுக்கு மிகவும் முக்கியமானது அல்லது குறிப்பிடத்தக்கதாக கருதுகிறார் எனவே பயிற்றுவிப்பாளர் உண்மையில் சி ஓ5 க்கு 10 மதிப்பெண்களை ஒதுக்கியுள்ளார் இது சரியானது எனவே பயிற்றுவிப்பாளரால் ஒரு குறிப்பிட்ட சி ஓ க்கு ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்கள் இந்த இரண்டு காரணிகளைப் பொறுத்தது ஆனால் இறுதியாக இது பயிற்றுவிப்பாளரின் வடிவமைப்பு தேர்வாகும் எனவே சி ஓ5 க்கு ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்கள் 10 அதே பாணியில் பயிற்றுவிப்பாளர் ஒவ்வொரு சி ஓ க்கும் மதிப்பெண்களை ஒதுக்க வேண்டும் மேலும் பாடத்தின் மொத்த மதிப்பெண் சி ஐஈ க்கு ஒதுக்கப்பட்ட மதிப்புக்கு இணையாக வரவேண்டும் இந்த வழக்கில் சி ஐஈ க்கான மொத்த மதிப்பெண்கள் 50 எனவே மதிப்பெண்கள் ஒதுக்கீடு இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் சி ஓ5 ஐத் தவிர மற்ற அனைத்து சி ஓ களுக்கும் தலா 8 மதிப்பெண்கள் பின்னர் சி ஓ5 க்கு 10 மதிப்பெண்கள் ஆகும் எனவே எங்களிடம் 8x5 40 10 50 மதிப்பெண்கள் இந்த தேர்வு பயிற்றுவிப்பாளரின் தேர்வு சி ஓ1 சி ஓ2 சி ஓ3 சி ஓ4 மற்றும் சி ஓ6 அனைத்தும் 8 இன் ஒரே எடையைக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இந்த விஷயத்தில் பயிற்றுவிப்பாளர் அப்படித் தீர்மானித்திருக்கிறார் ஆனால் நாங்கள் விவாதித்த காரணிகளின் அடிப்படையில் இது ஒவ்வொரு சி ஓ க்கும் மாறுபடும் எனவே சி ஓ களுக்கு இந்த வகையான சி ஐ இ மதிப்பெண்கள் ஒதுக்கீடு குறித்து பயிற்றுவிப்பாளர் முடிவு செய்ய வேண்டும் பின்னர் ஒவ்வொரு சிஓ க்கும் நாங்கள் ஏற்கனவே மதிப்பெண்களை தீர்மானித்துள்ளோம் இப்போது இந்த மதிப்பீடுகளை தொடர்புடைய மதிப்பீட்டு கருவிகளில் விநியோகிப்பதை பயிற்றுவிப்பாளர் தீர்மானிக்க வேண்டும் மீண்டும் இது பயிற்றுவிப்பாளரின் தேர்வு அடிப்படையில் நாம் சொல்வது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சிஓ ஐ எந்த கருவிகளால் உரையாற்றப்படுகிறது ஒரே ஒரு தடை என்னவென்றால் ஒரு சிஓ ஐ ஒரு மதிப்பீட்டு கருவி மூலம் உரையாற்ற வேண்டுமானால் அந்த சிஓ தொடர்பான அறிவுறுத்தல் பொருள் அந்த குறிப்பிட்ட மதிப்பீட்டு கருவியின் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும் வகுப்பில் விவாதிக்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் உதாரணமாக T1 வாரம் 7 க்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்பதைக் கண்டோம் இப்போது பாடதிட்டம் சிஓ6 12 மற்றும் 13 வாரங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது வெளிப்படையாக சி ஓ6 ஐ T1 ஆல் கவனிக்க முடியாது உண்மையில் இது உள் மதிப்பீட்டின் முந்தைய திட்டத்தில் ஒரு பெரிய ஊனமுற்றதாக இருந்தது அங்கு 2 சோதனைகள் மட்டுமே உள்ளன மற்றும் சோதனை 2 நிறைவடையும் நேரத்தில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பயிற்றுனர்கள் தொடர்புடைய அறிவுறுத்தல்களை மட்டுமே உள்ளடக்கியிருப்பார்கள் அநேகமாக முதல் 4 அல்லது 5 சிஓக்களுக்கு எனவே மீதமுள்ள சி க்கள் இன்னும் பாடம் திட்டத்தின் படி உள்ளடக்கப்பட வேண்டும் ஆனால் ஏற்கனவே கடைசி மதிப்பீட்டு கருவி முடிந்துவிட்டது எனவே அடிப்படையில் சில பிற்கால சிஓக்கள் குறித்து எங்களிடம் செயல்திறன் தரவு இல்லை அந்த வகையான மதிப்பீட்டுத் திட்டத்தில் இது ஒரு பெரிய குறைபாடாகும் எனவே பல தன்னாட்சி நிறுவனங்கள் இதை மிக விரைவாக உணர்ந்தன அவை மற்ற மதிப்பீட்டு கருவிகளையும் கொண்டு வந்தன சோதனைகள் தவிர இது பிற்கால சிஓ களை நிவர்த்தி செய்ய செமஸ்டரில் நிர்வகிக்கப்படலாம் இல்லையெனில் பிற்கால சி க்களை நிவர்த்தி செய்வது மிகவும் கடினம் எனவே வினாடி வினா அல்லது ஒரு பணி போன்ற பிற மதிப்பீட்டு கருவிகள் பிற்கால சிஓ களை உள்ளடக்கப் படுவதற்கு முற்றிலும் அவசியமாகிவிடும் எனவே இந்த தடையை கருத்தில் கொண்டு பயிற்றுவிப்பாளர் ஒரு குறிப்பிட்ட சிஓ ஐ நிவர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு கருவிகளை தீர்மானிக்க வேண்டும் எனவே இது சரியான திட்டத்தின் எடுத்துக்காட்டு செல்லுபடியாகும் வகையில் மதிப்பீட்டு கருவி திட்டமிடப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் அந்த சி ஓ தொடர்பான அறிவுறுத்தல் பொருள் வகுப்பறையில் முடிக்கப்பட்டுள்ளது எனவே சி ஓ1 ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் 8 ஆகும் இதற்கான மதிப்பெண்களின் ஒதுக்கீடு வினாடி வினா 1 3 மதிப்பெண்களிலும் T1 5 மதிப்பெண்களிலும் ஒதுக்கப்பட்டுள்ளது மொத்தம் 8 மதிப்பெண்கள் மற்றும் வினாடி வினா 1 நடத்தப்படும் போது அல்லது T1 நடத்தப்படும் நேரத்தில் சி ஓ1 தொடர்பான பொருள் வகுப்பு அறையில் முடிக்கப்பட்டுள்ளது எனவே மாணவர் சி ஓ1 தொடர்பான கேள்விகளைக் கொண்ட வினாடி வினா 1 மற்றும் T1 ஐ எடுக்க தயாராக உள்ளார் இதேபோல் ஒவ்வொரு சி ஓ க்கும் அந்த சி ஓ க்கு தீர்வு காண வேண்டிய மதிப்பீட்டு கருவிகள் எவை என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு சி ஓ க்கும் நாங்கள் அதைச் செய்துள்ளோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக சிஓ6 இது பாடத்தின் கடைசி சிஓ ஆகும் இது எந்தவொரு சோதனையிலும் அடங்கவில்லை என்பதைக் காணலாம் ஏனெனில் நாங்கள் சோதனை2 ஐ முடிக்கும்போது இன்னும் சிஓ6 தொடர்பான பொருளை நாங்கள் உண்மையில் தொடவில்லை அறிவுறுத்தல் பொருள் தொடர்பான சிஓ6 மிகவும் பின்னர் வருகிறது எனவே இந்த சிஓ6 ஐ டெஸ்ட் 1 அல்லது டெஸ்ட் 2 ஆல் கவனிக்கவில்லை ஓரளவிற்கு பதிலாக இது வினாடி வினா 2 மூலம் 3 மதிப்பெண்களுக்கு கவனிக்கப்படுகிறது ஆனால் மீதமுள்ள மதிப்பெண்கள் அவை அனைத்தும் அசைன்மென்ட் 2 இல் கவனிக்கப்படுகின்றன மேலும் பணி 2 சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்ட தேதி மிகவும் தாமதமாக இருப்பதைக் கண்டோம் எனவே அந்த நேரத்தில் சிஓ6 தொடர்பான அறிவுறுத்தல் பொருள் நியாயமான முறையில் முடிக்கப்பட்டிருக்கும் மேலும் ஒரு மாணவருக்கு அந்த வேலையை முடித்து சமர்ப்பிக்க போதுமான நேரம் உள்ளது எனவே செமஸ்டரில் பரவியுள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பீட்டு கருவிகளில் ஒவ்வொரு சிஓ யும் நியாயமான முறையில் கவனிக்கப்படுவதை உறுதிசெய்ய இந்த வகையான திட்டம் அவசியம் ஒரு சீ ஓ க்கு ஒதுக்கப்பட வேண்டிய மதிப்பெண்களை நிர்ணயித்த பின்னர் அந்த சீ ஓ க்கு தீர்வு காணப்பட வேண்டிய மதிப்பீட்டு கருவிகளை தீர்மானித்த பிறகு தீர்மானிக்கப்பட வேண்டிய அடுத்த முக்கிய பிரச்சினை தொடர்புடைய அறிவாற்றல் மட்டங்களுக்கு மதிப்பெண்களை விநியோகிப்பதாகும் இப்போது பொதுவாக ஒரு மதிப்பீட்டு உருப்படியின் அறிவாற்றல் நிலை சீ ஓ இன் அதே மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீ ஓ பகுப்பாய்வு மட்டத்தில் இருந்தால் மதிப்பீட்டு உருப்படி பகுப்பாய்வு மட்டத்திலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீ ஓ விண்ணப்ப மட்டத்தில் இருந்தால் மதிப்பீட்டு உருப்படியும் விண்ணப்ப மட்டத்தில் இருக்க வேண்டும் இருப்பினும் நடைமுறையில் பெரும்பாலான பயிற்றுனர்கள் பல்வேறு காரணங்களுக்காக மதிப்பீட்டு உருப்படியை குறைந்த அறிவாற்றல் மட்டங்களில் அமைக்கின்றனர் குறைந்த அளவை மதிப்பிடுவது முக்கியம் என்று இருக்கலாம் அவர்கள் முதலில் அந்த மட்டத்தில் சோதிக்க விரும்புவதாகவும் கூறப்பட்ட திறன்களைப் பெறுவதில் மாணவர்களின் முன்னேற்றத்தைக் காண விரும்புவதாகவும் இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இதன் காரணமாக குறைந்த அறிவாற்றல் மட்டங்களிலிருந்து மதிப்பீட்டு உருப்படிகள் இருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட சி ஓ பொருந்தக்கூடிய மட்டத்தில் இருந்தால் அந்த சி ஓ உடன் தொடர்புடைய சில கேள்விகள் குறைந்த அளவிலான அதாவது புரிதல் மற்றும் நினைவில் கொள்ளுதலாக இருக்கலாம் அதாவது அந்த சி ஓ உடன் தொடர்புடையது நான் சில கேள்விகளை நினைவில் வைத்திருக்கும் மட்டத்தில் சில கேள்விகளை விண்ணப்ப மட்டத்தில் மற்றும் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் சில கேள்விகளைக் கொண்டிருக்கலாம் எனவே குறைந்த அறிவாற்றல் நிலைகளைச் சேர்ந்த மதிப்பீட்டு பொருட்களுக்கு வழங்கப்படும் வெயிட்டேஜ்கள் பயிற்றுவிப்பாளரால் தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு சிஓ விண்ணப்ப மட்டத்தில் இருந்தால் நான் விண்ணப்பிக்க நிலைக்கு எத்தனை மதிப்பெண்கள் ஒதுக்குகிறேன் புரிந்துகொண்டு நினைவில் வைத்திருக்கும் கீழ் மட்டங்களுக்கு எத்தனை மதிப்பெண்களை ஒதுக்குகிறேன் என்று உறுதிசெய்ய வேண்டும் நிச்சயமாக அதற்குள் எத்தனை மதிப்பெண்கள் புரிந்துகொள்ளும் நிலைக்கு நினைவில்கொள்ளும் நிலைக்கு எத்தனை மதிப்பெண்கள் என்பது பயிற்றுவிப்பாளரின் தேர்வாகும் ஆனால் ரூல் ஆப் தம் என்னவென்றால் குறைந்த அறிவாற்றல் நிலைகளைச் சேர்ந்த மதிப்பீட்டு பொருட்களுக்கு வழங்கப்படும் வெயிட்டேஜ் 40 சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த 40 ஒரு மாய உருவம் அல்ல நீங்கள் 35 இல் முடிவு செய்யலாம் நீங்கள் 30 சதவீதத்தை தீர்மானிக்க முடியும் பயிற்றுவிப்பாளருக்கு தீர்மானிக்க சுதந்திரம் உள்ளது ஆனால் அது 50 சதவீதத்திற்கு மேல் இருந்தால் மதிப்பீடு பலவீனமாக இருப்பதாக தெரிகிறது ஒரு சிஓ விண்ணப்ப மட்டத்தில் இருந்தால் எங்கள் மதிப்பீட்டு உருப்படிகள் முக்கியமாக குறைந்த மட்டங்களை மட்டுமே உரையாற்றுகின்றன என்றால் ஆனால் பொருந்தும் நிலை அல்ல பின்னர் வழக்கமாக மதிப்பீடு தரமற்றதாக கருதப்படுகிறது நிச்சயமாக இது நடக்கவில்லை என்பதை உறுதி செய்வதற்காக வழக்கமாக ஒரு நடைமுறையாக இது பல நிறுவனங்கள் பின்பற்றும் மதிப்பீட்டு கருவிகள் இந்த வகையான வழிகாட்டுதல்களுக்கு எதிராக சரிபார்க்கப்படும் ஒருவித தர உறுதிப்படுத்தல் செயல்முறையின் மூலம் எனவே குறைந்த அறிவாற்றல் நிலைகளைச் சேர்ந்த மதிப்பீட்டுப் பொருட்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச வெயிட்டேஜ் எதுவாக இருக்கும் என்பது போன்ற சில வகையான வழிகாட்டுதல்களைக் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் 40 சதவிகிதம் நாங்கள் முன்மொழிகின்ற ஒரு நியாயமான எண் ஆனால் பயிற்றுவிப்பாளருக்கு இந்த எண்ணை மாற்ற சுதந்திரம் உள்ளது ஆனால் குறைந்த அறிவாற்றல் நிலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்களின் சதவீதம் என்னவாக இருக்கும் என்று ஒருவித முன் சிந்தனை வேண்டும் உண்மையில் ஓ பி இ கட்டமைப்பிற்கு முந்தைய காலங்களில் நீங்கள் செமஸ்டர் இறுதி வினாத்தாள்களைப் பார்த்தால் வினாத்தாள்களில் கேள்விகள் அனைத்தும் மிகக் குறைந்த அறிவாற்றல் நிலைகள் தொடர்பான கேள்விகளைக் கொண்டுள்ளன என்றும் சில சமயங்களில் புரிந்துகொள்ளும் நிலை நினைவில்கொள்ளும் நிலை மாணவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் திறன்கள் இருந்தாலும் குறைந்த அறிவாற்றல் மட்டங்களில் இருந்தன எனவே வினாத்தாள் நியாயமான தரம் வாய்ந்தது என்பதை உறுதிப்படுத்த பயிற்றுவிப்பாளருக்கு வெளிப்படையான திட்டமிடல் இருக்க வேண்டும் திட்டமிடப்பட்ட மதிப்பீட்டு கருவிகள் தொடர்புடைய அறிவாற்றல் மட்டங்களில் போதுமான அளவு சி ஓ களைக் குறிக்கின்றன எனவே இது பயிற்றுவிப்பாளர் செய்ய வேண்டிய ஒரு தேர்வு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு நாம் சிஓ5 ஐப் பார்த்தோம் சிஓ5 க்கு மொத்தம் 10 மதிப்பெண்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இப்போது சிஓ5 பயன்பாட்டு மட்டத்தில் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிலை விண்ணப்பித்தல் நிலைக்கு எத்தனை மதிப்பெண்களை நான் ஒதுக்குகிறேன் புரிந்துகொள்வதற்கும் நினைவில் கொள்வதற்கும் எத்தனை மதிப்பெண்கள் ஒதுக்குகிறேன் எனவே இது ஒரு தேர்வாகும் அங்கு பயிற்றுவிப்பாளர் விண்ணப்ப மட்டத்தில் மதிப்பீட்டு உருப்படிகளுக்கு 6 மதிப்பெண்களையும் குறைந்த மட்டத்தில் மதிப்பீட்டு பொருட்களுக்கு 4 மதிப்பெண்களையும் வைத்திருக்க முடிவு செய்துள்ளார் இந்த 4 மதிப்பெண்கள் மீண்டும் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 2 மதிப்பெண்களாகவும் நினைவில் வைத்திருக்கும் மட்டத்தில் 2 மதிப்பெண்களாகவும் பிரிக்கப்படுகின்றன இப்போது இது ஒரு விவரம் அதிகம் என்று தோன்றலாம் ஆனால் மதிப்பீடு நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டுமென்றால் இந்த வகையான திட்டமிடல் அவசியம் மற்றும் நல்ல தரமான மதிப்பீடு நல்ல தரமான கற்றலுக்கான திறவுகோல் என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம் மதிப்பீடு கற்றலை உந்துகிறது எனவே மதிப்பீடு முன்னரே கவனமாக திட்டமிடப்படாவிட்டால் மதிப்பீடு நல்ல தரமானதாக இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே அது விபரம் நியாயமான அளவு போன்ற தோற்றம் இல்லை என்றாலும் எல்லா தேவையான மதிப்பீடு பொருட்களை தொடர்புடைய அறிவாற்றல் மட்டங்களில் அனைத்து சிஓ க்களும் உறுதி செய்ய வேண்டும் எனவே நல்ல தரமான மதிப்பீட்டை உறுதிப்படுத்த இந்த வகையான திட்டமிடல் கிட்டத்தட்ட முற்றிலும் அவசியம் அடுத்த பெரிய பிரச்சினை என்னவென்றால் வெவ்வேறு அறிவாற்றல் நிலைகளுக்கு மதிப்பெண்களைப் பகிர்வது குறித்து முடிவு செய்த பின்னர் கொடுக்கப்பட்ட சிஓ க்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மதிப்பீட்டு கருவிகளுக்கு இந்த மதிப்பெண்கள் எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஒரு சிஓ க்கு எல்லா மதிப்பீட்டு கருவிகளும் என்ன என்பதை நாம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளோம் அந்த சி ஓ ஐ நிவர்த்தி செய்ய வேண்டும் இப்போது அந்த சி ஓ க்கு எத்தனை மதிப்பெண்கள் என்ன அறிவாற்றல் மட்டங்களில் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளோம் இப்போது இறுதி முடிவு மதிப்பீடு வாசித்தல் மீது பகிர்ந்தளிக்கப்படும் இந்த மதிப்பெண்கள் எப்படி இருக்கிறது எடுத்துக்காட்டாக சி ஓ5 க்கான மதிப்பீட்டு கருவிகளுக்கு மேல் மதிப்பெண்களின் விநியோகம் டெஸ்ட் 2 8 மதிப்பெண்கள் மற்றும் வினாடி வினா 2 2 மதிப்பெண்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு முன்னர் இருந்த அதே உதாரணத்தை கவனியுங்கள் நாங்கள் தொடர்கிறோம் இப்போது இந்த இரண்டு கருவிகளிலும் மதிப்பெண்களின் விநியோகம் நாம் தீர்மானிக்க வேண்டும் விண்ணப்ப மட்டத்தில் எங்களுக்கு 6 மதிப்பெண்கள் தேவை என்று நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்துள்ளோம் இந்த 6 மதிப்பெண்கள் T2 க்கு சொந்தமானவை மற்றும் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் நாங்கள் 2 மதிப்பெண்களை விரும்பினோம் இந்த 2 மதிப்பெண்களும் T2 இல் இருக்கும் மேலும் நினைவில்கொள்ளும் மட்டத்தில் எங்களுக்கு தேவை 2 மதிப்பெண்கள் வினாடி வினா 2 இல் அடங்கும் எனவே அறிவாற்றல் மட்டங்களில் தொடர்புடைய மதிப்பீட்டு கருவிகளில் சி ஓ5 தொடர்பான மதிப்பெண்களின் விநியோகம் பின்வருமாறு சோதனை 2 இல் சி ஓ5 தொடர்பான பயன்பாட்டு மட்டத்தில் 6 மதிப்பெண்களுக்கான மதிப்பீட்டு உருப்படிகள் இருக்கும் ஒரே சி ஓ5 தொடர்பான 2 மதிப்பெண்களுக்கு புரிந்துகொள்ளும் மட்டத்தில் ஒரு மதிப்பீட்டு உருப்படி இருக்கும் மேலும் வினாடி வினா 2 இல் சி ஓ5 தொடர்பான 2 மதிப்பெண்களுக்கு 2 அல்லது 1 உருப்படி நினைவில்கொள்ளும் மட்டத்தில் இருக்கும் எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட சி ஓ திட்டத்தை செயல்முறை முழுமையடைய நாம் அனைத்து சி ஓ களுக்கும் செய்ய வேண்டும் அனைத்து சி ஓ களுக்கும் அந்த சி ஓ க்கு ஒதுக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் அந்த சி ஓ உரையாற்றப் போகும் மதிப்பீட்டு கருவிகள் மற்றும் மதிப்பீடு விநியோகிக்கப்பட வேண்டிய அறிவாற்றல் நிலைகள் ஆகியவற்றை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே இது கீழே காட்டப்பட்டுள்ளபடி சி ஐஇ திட்டத்தின் சுருக்கத்திற்கு நம்மை இட்டுச் செல்கிறது சி ஐஇ கருவிகளைத் தீர்மானித்தல் ஒவ்வொரு கருவிக்கும் குறி மற்றும் இந்த கருவிகளுக்கான அட்டவணை இது முதல் படி பின்னர் ஒவ்வொரு சி ஒக்கும் சி ஐஇ க்கு மதிப்பெண்கள் ஒதுக்குங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சி ஐஇ கருவிகளில் இந்த மதிப்பெண்களை விநியோகிக்கவும் தொடர்புடைய அறிவாற்றல் நிலைகளுக்கான மதிப்பெண்களை தீர்மானிக்கவும் நீங்கள் அவ்வாறு செய்தால் இது போன்ற ஒரு அட்டவணையை நாம் பெறலாம் சி ஓ1 இன் உண்மையான அறிவாற்றல் நிலை "புரிந்து கொள்ளுதல்" மற்றும் இது T1 இல் டெஸ்ட் 1 மற்றும் வினாடி வினா 1 இல் உள்ளடக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் 1 இல் 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் வினாடி வினா 1 இல் 3 மதிப்பெண்கள் ஒதுக்கப்படுகின்றன எனவே அடிப்படையில் சி ஓ1 T1 மற்றும் Q1 ஆகிய இரண்டு கருவிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது மேலும் புரிந்துகொள்ளும் நிலை T1 இல் 3 மதிப்பெண்கள் இருக்கும் இது இங்கே காட்டப்படவில்லை ஆனால் மீதமுள்ள 2 மதிப்பெண்கள் நினைவில் கொள்ளும் நிலைக்குச் செல்லும் என்று பொருள் எனவே T1 இல் ஒரு மட்டத்தில் சில மதிப்பெண்களையும் குறைந்த மதிப்பெண்களை குறைந்த மட்டத்திலும் செய்துள்ளோம் இதேபோல் சி ஓ2 இது T1 வினாடி வினா 1 மற்றும் பணி 1 இல் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது 3 மதிப்பீட்டு கருவிகளில் பரவியுள்ளது விண்ணப்ப மட்டத்தில் இருக்கும் சி ஓ3 T1 மற்றும் அசைன்மென்ட் 1 இல் உரையாற்றப்படுகிறது இதேபோல் சி ஓ4 ஆனது T2 மற்றும் அசைன்மென்ட் 1 பின்னர் T2 இல் சி ஓ5 மற்றும் வினாடி வினா 2 மற்றும் சி ஓ6 எந்தவொரு சோதனையிலும் உரையாற்றப்படவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் T1 அல்லது T2 அல்ல இது வினாடி வினா 2 மற்றும் பணி 2 இல் மட்டுமே உரையாற்றப்படுகிறது இது மிகவும் பின்னர் வருகிறது எனவே அடிப்படையில் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒதுக்கப்பட்ட சி ஓ க்கான மதிப்பெண்கள் வெவ்வேறு அறிவாற்றல் மட்டங்களில் பரவுகின்றன அதே அறிவாற்றல் நிலை மற்றும் குறைந்த அறிவாற்றல் நிலைகள் மற்றும் அவை சி ஐ இ க்கான வெவ்வேறு மதிப்பீட்டு கருவிகளில் பரவுகின்றன எனவே அது சி ஐ இ திட்ட செயல்முறையை நிறைவு செய்கிறது நிச்சயமாக டி 1 டி 2 வினாடி வினா 1 வினாடி வினா 2 அசைன்மென்ட் 1 மற்றும் அசைன்மென்ட் 2 க்கான மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கையை நாம் உறுதி செய்ய வேண்டும் அவை அசல் திட்டத்தின் படி எனவே ஒவ்வொரு மதிப்பீட்டு கருவிக்கும் ஒதுக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் அசல் திட்டம் மற்றும் திட்டமிடப்பட்ட சோதனை பணிகள் மற்றும் வினாடி வினாக்களின்படி அவை அனைத்தும் ஒரு நேரத்தில் நிகழ்கின்றன இதன் மூலம் உரையாற்றப்பட்ட சி ஒ கள் வகுப்பறைகளில் முடிக்கப்பட்டு அறிவாற்றல் நிலைகள் அனைத்தும் சரியான முறையில் திட்டமிடப்பட்டுள்ளன சி ஒ இன் அறிவாற்றல் மட்டத்திற்கு சமமான அறிவாற்றல் மட்டத்தில் எத்தனை மதிப்பெண்கள் குறைந்த மட்டத்தில் எத்தனை மதிப்பெண்கள் இந்த திட்டமிடல் அனைத்தும் முடிக்கப்பட்டுள்ளன இது நாம் இங்கே காட்டிய இறுதி அட்டவணைக்கு வழிவகுக்கிறது இது சற்று விரிவாகத் தெரிந்தாலும் இது சி ஐ இ திட்டமாக இருக்கும் சி ஐ இ முதலில் அனைத்து சி ஒ களையும் உரையாற்றுவதை உறுதிசெய்கிறது பின்னர் சி ஒ களை சரியான அறிவாற்றல் மட்டங்களில் உரையாற்றுகிறது மற்றும் மதிப்பீடு நடக்கும் நேரம் நியாயமானதாகும் எனவே இது நம்மிடம் இருக்க வேண்டிய சி ஐ இ திட்டம் பின்னர் எஸ் இஇ செமஸ்டர் முடிவு தேர்வுக்கு செல்வோம் அதில் என்ன சம்பந்தம் ஒரே ஒரு செமஸ்டர் இறுதித் தேர்வு மட்டுமே உள்ளது எனவே ஒரே ஒரு மதிப்பீட்டு கருவி மட்டுமே திட்டமிடப்பட வேண்டும் எனவே பல மதிப்பீட்டு கருவிகளைப் போல எதுவும் இல்லை ஒன்று மட்டுமே உள்ளது எஸ்இஇ கருவியின் அமைப்பு நிறுவனம் முதல் நிறுவனம் பல்கலைக்கழகம் முதல் பல்கலைக்கழகம் வரை கணிசமாக வேறுபடுகிறது வெளிப்படையாக எந்த அமைப்பாக இருந்தாலும் அது முழு சி ஓ களையும் கவனிக்க வேண்டும் அது முக்கியமான விஷயம் எனவே எஸ் இஇ க்காக எங்களிடம் உள்ள திட்டத்தில் பின்வரும் படிகள் உள்ளன ஒவ்வொரு சி ஓ க்கும் எஸ் இஇ க்கு மதிப்பெண்களை ஒதுக்குங்கள் பின்னர் தொடர்புடைய அறிவாற்றல் நிலைகளுக்கான மதிப்பெண்களை தீர்மானிக்கவும் எனவே இந்த இரண்டு படிகள் மட்டுமே தேவைப்படுகின்றன மேலும் இந்த இரண்டு படிகளுக்கான பகுத்தறிவு சிஐஇ க்குப் பயன்படுத்தப்பட்டதைப் போன்றது அதாவது அந்த சி ஓ க்கு செலவிடப்பட்ட வகுப்பறை நேரங்களின் விகிதம் மற்றும் அந்த சி ஓ இன் ஒப்பீட்டு முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அந்த சி ஓ க்கான மொத்த மதிப்பெண்களை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் பின்னர் சி ஓ இன் அறிவாற்றல் மட்டத்தில் எத்தனை மதிப்பெண்கள் மற்றும் எத்தனை மதிப்பெண்கள் குறைந்த மட்டங்களில் என்பதை தீர்மானிக்கிறீர்கள் இப்போது இந்த மதிப்பீட்டு உருப்படிகளை எஸ் இஇ கருவியின் கட்டமைப்பின் அடிப்படையில் இணைக்க வேண்டும் இது ஒரு கூடுதல் படியாகும் ஏனெனில் பெரும்பாலும் எஸ் இஇ க்கு ஒரு நிலையான கட்டமைப்பு கிடைத்துள்ளது மற்றும் இறுதி எஸ் இஇ கருவியை உருவாக்க மதிப்பீட்டு உருப்படிகளை சரியான முறையில் இணைக்க வேண்டும் சாத்தியமான கட்டமைப்புகளைப் பார்ப்போம் எனவே அவை விவரங்களில் மிகவும் பரவலாக வேறுபடுகின்றன ஆனால் அவை அனைத்தும் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கானவை ஆனால் பின்னர் அவை 50 ஆக அளவிடப்படலாம் எஸ் இ இ சி ஐ இ விகிதங்கள் 5050 எனில் பின்னர் இந்த 100 மதிப்பெண்கள் 50 ஆக அளவிடப்படும் அவை 2080 சி ஐ இ எஸ் இ இ என்ற விகிதத்தில் இருந்தால் அவை 80 ஆக அளவிடப்படலாம் எனவே இறுதியில் அவை வித்தியாசமாக அளவிடப்படலாம் ஆனால் வினாத்தாள் பொதுவாக மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு மற்றும் பொதுவாக எழுதப்பட்ட பதில் தேவைப்படுகிறது மற்றும் காலம் பொதுவாக நிர்ணயிக்கப்படுகிறது பொதுவாக இந்திய காட்சியில் 3 மணி நேரம் இந்தியாவில் இப்போது எஸ் இ இ வினாத்தாள் 3 பிரபலமான கட்டமைப்புகள் உள்ளன பல வேறுபாடுகள் உள்ளன ஆனால் பரவலாக மூன்று வகையான கட்டமைப்புகள் உள்ளன வகை 1 8 கேள்விகள் உள்ளன எல்லா கேள்விகளும் சம மதிப்பெண்களைக் கொண்டுள்ளன மாணவர்கள் 5 முழு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு கேள்வியும் 20 மதிப்பெண்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் a b c d போன்ற துணை கேள்விகள் இருக்கலாம் ஆனால் பொதுவாக துணை கேள்விகள் 4 மற்றும் அதற்கு மேல் இல்லை இந்த துணை கேள்விகளுக்கான மதிப்பெண்கள் ஒதுக்கீடு மிகவும் தன்னிச்சையாக இருக்கும் எனக்கு 3 துணை கேள்விகள் இருக்கலாம் எனவே எனக்கு 20 இல் 4 4 12 சேர்ப்பது போன்ற மதிப்பெண்கள் இருக்கலாம் அல்லது எனக்கு 6 6 14 இருக்கலாம் அல்லது எனக்கு 3 5 12 இருக்கலாம் நடைமுறையில் இது தன்னிச்சையானது பயிற்றுவிப்பாளருக்கு துணை கேள்விகளின் எண்ணிக்கை மற்றும் ஒவ்வொரு துணை கேள்விக்கும் ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்கள் தொடர்பாக கட்டுப்பாடற்ற சுதந்திரம் உள்ளது இருப்பினும் அத்தகைய திட்டமிடல் செய்யப்பட்டால் ஒரு உருப்படி வங்கியை உருவாக்குவது மிகவும் கடினம் என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே துணை கேள்விகளுக்கும் ஒருவித கட்டமைப்பைக் கொண்டிருப்பது விரும்பத்தக்கதாக இருக்கலாம் உருப்படி வங்கிகளைப் பார்க்கும்போது அதை ஆராய்வோம் இப்போது இந்த வகையான வினாத்தாள் அமைப்பு ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது ஆனால் இன்று அது உண்மையில் எந்த நிறுவனத்திற்கும் சாதகமாக இல்லை ஏனெனில் OBE கட்டமைப்பின் கண்ணோட்டத்தில் பல சி ஓ கள் குறித்து எந்தவொரு செயல்திறன் தரவையும் நாம் பெற முடியாது என்பது பலவீனம் குறிப்பாக சி ஓ கள் பின்பகுதி மாணவர்களால் தவிர்க்கப்படலாம் மற்றும் சில சமயங்களில் ஆசிரியரால் கூட எனவே பதிலளிக்கப்பட வேண்டிய 5 கேள்விகள் அனைத்தும் பாடத்திட்டத்தின் முந்தைய பகுதிக்கு சொந்தமானவை மேலும் அந்த பகுதி தொடர்பான சிஓக்கள் அடிப்படையில் கவனம் செலுத்துகின்றன இது தன்னாட்சி நிறுவனங்களால் மிக விரைவில் உணரப்பட்டது எனவே இந்த அமைப்பு இன்று முற்றிலும் சாதகமாக இல்லை மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் மட்டுமே இந்த கட்டமைப்பைப் பின்பற்றுகின்றன நடைமுறையில் அது வெளியே போகிறது நாங்கள் இதைப் பற்றி மேலும் விவாதிக்க மாட்டோம் வகை 2 இங்கே இது OBE ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெரும்பாலான கட்டமைப்புகளில் பாடத்திட்டங்கள் பொதுவாக 5 அலகுகளாக ஒழுங்கமைக்கப்படுகின்றன மற்றும் செமஸ்டர் இறுதி தேர்வு வினாத்தாளில் ஒவ்வொரு அலகுக்கும் 2 கேள்விகள் உள்ளன மேலும் மாணவர் ஒரு முழு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளிலிருந்து அதாவது ஒரு தேர்வு இருக்கிறது ஆனால் உள் தேர்வு 2 கேள்விகள் ஒரே அலகுக்கு ஒத்திருக்கின்றன அவற்றில் ஒன்றுக்கு மாணவர் பதிலளிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு யூனிட்டிலிருந்தும் ஒரு கேள்விக்கு மாணவர் பதிலளிக்க வேண்டும் எனவே 10 கேள்விகள் உள்ளன அனைத்தும் சம மதிப்பெண்கள் மற்றும் மாணவர்கள் 5 க்கு மட்டுமே பதிலளிக்க வேண்டும் ஒரு பெரிய தேர்வு இருப்பதாக தெரிகிறது ஆனால் உண்மையில் தேர்வு 2 இலிருந்து 1 ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே அலகு 1 இலிருந்து 2 கேள்விகள் உள்ளன மாணவர் 1 கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் இதேபோல் யூனிட் 2 இலிருந்து 2 மாணவர் 1 கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் அந்த வகையில் இது எப்போதும் 2 இலிருந்து 1 இன் தேர்வாகும் வெளிப்படையாக நன்மை என்னவென்றால் அனைத்து சி ஓ களுக்கும் செயல்திறன் தரவைப் பெறுகிறோம் ஏனெனில் 5 அலகுகள் அடிப்படையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சி ஓ களாக எழுதப்பட்டுள்ளன இது மிகவும் பிரபலமானது மற்றும் பல தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பல பல்கலைக்கழகங்கள் இந்த நாட்களில் இந்த வகையை மிக முக்கியமாக ஏற்றுக்கொண்டன அத்தகைய வினாத்தாளை அமைப்பதற்கான வழிகாட்டுதல்கள் வெளிப்படையாக அனைத்து சி க்களும் கவனிக்கப்பட வேண்டும் ஆனால் முக்கியமான புள்ளி என்னவென்றால் எந்த தேர்வு உள்ளது என்பதற்கு இடையில் இரண்டு கேள்விகள் உள்ளன எடுத்துக்காட்டாக முதல் அலகு தொடர்பான கேள்வி 1 மற்றும் 2 எந்த தேர்வு உள்ளது என்பதற்கு இடையில் இரண்டு கேள்விகள் ஒரே சி ஓ களின் தொகுப்பைக் குறிக்க வேண்டும் மற்றும் கட்டமைப்பில் நியாயமான ஒத்ததாக இருக்க வேண்டும் சிஓக்களின் அடைய அளவை தீர்மானிக்க செயல்திறன் தரவை மட்டுமே நியாயமான முறையில் பயன்படுத்த முடியும் கேள்வி 1 சிஓ1 மற்றும் சிஓ2 ஐக் குறிக்கும் கேள்வி2 உடன் இருந்தால் கேள்வி 2 மேலும் சிஓ1 மற்றும் சிஓ2 ஐ உரையாற்ற வேண்டும் மேலும் அவை சிஓ1 க்கு 8 எடையும் சிஓ2 க்கு ஒரு கேள்வியில் 12 எடையும் வழங்கப்பட்டால் தேர்வும் மிகவும் ஒத்ததாக இருக்க வேண்டும் சிஓ1 மீண்டும் 8 மதிப்பெண்கள் சிஓ2 12 மதிப்பெண்கள் உட்பிரிவு மாறுபடலாம் ஆனால் ஒதுக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் ஒத்ததாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவாற்றல் நிலைகளும் கட்டமைப்பில் ஒத்ததாக இருக்க வேண்டும் எந்த மாறுபாடும் இருக்க முடியாது என்று அர்த்தமல்ல ஆனால் மாறுபாடு குறைவாக இருக்க வேண்டும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் தேர்வுக்கு வழங்கப்படும் 2 கேள்விகள் உரையாற்றப்பட்ட சிஓகளின் அடிப்படையில் மிகவும் ஒத்ததாக இருக்க வேண்டும் அறிவாற்றல் நிலைகள் உரையாற்றப்படுகின்றன இதனால் நாம் பெறும் செயல்திறன் தரவு சிஓ களின் அடைய நிலைகளை தீர்மானிக்க நம்பகமான ஒன்றாக இருக்கும் எனவே ஒவ்வொரு சிஓ க்கும் ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்கள் முன்னர் விவாதிக்கப்பட்டபடி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அந்த சிஓ க்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பறை நேரங்களின் விகிதமும் அந்த சிஓ இன் ஒப்பீட்டு முக்கியத்துவத்தைப் பற்றிய பயிற்றுவிப்பாளரின் அகநிலை கருத்தும் சி ஐ ஈ ஐப் போலவே நாங்கள் காண்கிறோம் மதிப்பெண்களைத் தீர்மானிக்க அதே பகுத்தறிவைப் பயன்படுத்தவும் சில பல்கலைக்கழகங்களில் இந்த நாட்களில் 3 வது வகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அங்கு வினாத்தாளில் இரண்டு பகுதிகள் உள்ளன பகுதி ஏ மற்றும் பகுதி பி பகுதி ஏ முழுமையான பாடத்திட்டங்களையும் இந்த பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்களையும் உள்ளடக்கிய புறநிலை வகை கேள்விகளைக் கொண்டுள்ளது மொத்தம் 100 இல் 10 முதல் 20 வரை வேறுபடலாம் மீதமுள்ள மதிப்பெண்கள் பகுதி B க்கு ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் பகுதி B இன் கட்டமைப்பு எஸ் இ இ வினாத்தாள் வகை 2 ஐ ஒத்திருக்கிறது அதாவது பாடத்திட்டம் 5 அலகுகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அலகுக்கும் 2 கேள்விகள் உள்ளன அந்த 2 கேள்விகளில் 1 க்கு மாணவர் பதிலளிக்க வேண்டும் எனவே தேர்வு 2 இல் 1 மொத்தம் 10 மாணவர் 5 க்கு பதிலளிக்க வேண்டும் ஒவ்வொரு அலகிலிருந்து 1 ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போது குறைந்த எண்ணிக்கையிலான மதிப்பெண்கள் இருக்கும் ஏனெனில் சில மதிப்பெண்கள் பகுதி A க்கு ஒதுக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக பகுதி A க்கு 20 மதிப்பெண்கள் கிடைத்திருந்தால் பகுதி B க்கு 80 மதிப்பெண்கள் மட்டுமே கிடைத்துள்ளன எனவே 5 கேள்விகள் 80 க்குள் சமமாக விநியோகிக்கப்படுகின்றன எனவே ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மதிப்பெண்களுக்கு பதிலாக 16 மதிப்பெண்கள் மட்டுமே இருக்கும் இல்லையெனில் கட்டமைப்பு எஸ் இஇ வினாத்தாள் வகை II உடன் மிகவும் ஒத்திருக்கிறது இப்போது எஸ் இஇ வினாத்தாளை அமைப்பதற்கான வழிகாட்டுதல்கள் மிகவும் எளிமையானவை பகுதி A அனைத்து சி ஓ களையும் உரையாற்ற வேண்டும் பின்னர் பகுதி A இல் எத்தனை புறநிலை வகை கேள்விகள் உள்ளன என்பதை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு சி ஓ க்கும் எத்தனை ஒதுக்க வேண்டும் என்பதை ஒருவர் தீர்மானிக்க முடியும் மீண்டும் ஒவ்வொரு சி ஓ இன் ஒப்பீட்டு முக்கியத்துவத்தைப் பயன்படுத்தி ஒவ்வொரு சி ஓ க்கும் செலவழித்த மணிநேரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை சி ஓ க்கு சொந்தமான புறநிலை கேள்விகளை முடிவு செய்யலாம் இப்போது பகுதி B க்கான வழிகாட்டுதல்கள் எஸ் இஇ வினாத்தாள் வகை 2 ஐப் போலவே இருக்கின்றன ஏனென்றால் எஸ் இஇ வினாத்தாள் வகை 2 இலிருந்து உண்மையில் எந்த வித்தியாசமும் இல்லை ஒரே வித்தியாசம் இது குறைந்த எண்ணிக்கையிலான மதிப்பெண்களுக்கானது இல்லையெனில் அது நாம் கொண்டிருக்க வேண்டிய அதே கட்டமைப்பாகும் இது சி ஐ இ மற்றும் எஸ் இஇ க்கான மதிப்பீட்டுத் திட்டம் குறித்த எங்கள் விவாதத்தை நிறைவு செய்கிறது எனவே பயிற்சி என்பது ஒரு சோதனை T1 ஐ வடிவமைப்பதாகும் இது கொடுக்கப்பட்ட கட்டமைப்பின் படி உங்கள் பாடத்தின் தொடர்ச்சியான உள் மதிப்பீட்டின் ஒரு பகுதியாகும் உரையாற்றப்படும் சி க்கள் அவற்றின் அறிவாற்றல் நிலைகள் T1 நிகழும் கால அட்டவணை மற்றும் வகுப்பறையில் தொடர்புடைய சி ஓக்கள் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் என்பதைக் குறிக்கவும் வகை 2 அல்லது வகை 3 இன் ஒரு எஸ் இஇ கருவியை வடிவமைக்கவும் அடிப்படையில் மூன்று வகைகளில் புறநிலை வகை கேள்விகளுக்கு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் வழங்கப்படுவதைத் தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை கொடுக்கப்பட்ட கட்டமைப்பின் படி இந்த பயிற்சிகளின் முடிவுகளை story iisctagmail com இல் பகிர்ந்தமைக்கு நன்றி எங்கள் அடுத்த பிரிவில் ஒரு உருப்படி வங்கியை வடிவமைக்கும் செயல்முறையைப் புரிந்துகொள்வோம் உருப்படி வங்கி என்றால் என்ன எங்களுக்கு ஏன் ஒரு உருப்படி வங்கி தேவை உருப்படி வங்கியின் நன்மைகள் என்ன என்ன ஒரு உருப்படி வங்கியின் அமைப்பு மற்றும் ஒரு உருப்படி வங்கியை எவ்வாறு வடிவமைப்பது உங்கள் கவனத்திற்கு நன்றி இதன் மூலம் இந்த அலகை முடிக்கிறோம்